MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி நான்கு கண்ட்ரோல் சோர்ஸ்களையும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இதுவரை கற்றுக்கொண்டோம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையும் நாம் விவாதித்தோம் இந்த சர்க்யூட்கள் அனைத்தும் நெகடிவ் பீட்பேக்கை அடிப்படையாகக் கொண்டவை மேலும் சில சமயங்களில் நெகடிவ் பீட்பேக் மற்றும் விர்ச்சுவல் ஷார்ட் எனப்படும் தொடர்புடைய கான்செப்ட்டைப் பற்றி பேசும்போது பெரும் குழப்பம் ஏற்படுகிறது இந்த பாடத்தில் என்ன செய்வது என்றால் இந்த விர்ச்சுவல் ஷார்ட் பிஸினஸ் பற்றி விவாதிப்பது மற்றும் லூப்பில் மிகப் பெரிய கெய்ன் உடன் நெகடிவ் பீட்பேக் எப்படி தேவைப்படுகிறது என்பது ஆகும் இப்போது நான் முதலில் விவாதிக்க எளிதான ஆப் ஆம்ப் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக நான் ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைக் கருத்தில் கொள்வேன் உங்களுக்கு தெரியும் இது வோல்ட்டேஜ் இதுவே நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபைர் என்று அறியப்படுகிறது நம்மிடம் இன்புட் சிக்னல் Vi உள்ளது மற்றும் அவுட்புட்டிலிருந்து வோல்ட்டேஜ் டிவைடர் உள்ளது இது Vd ஆகும் மற்றும் ஆப் ஆம்ப் இன் கெய்ன் ஐக் Ao எனக் கூறுவோம் அதாவது ஆப் ஆம்ப் ஆனது கெய்ன் Ao கொண்ட வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ற்குச் சமம் இது Vo மற்றும் இது Vd இப்போது நாம் ஏற்கனவே அனாலிசிஸ் செய்து Vo Vi k 1 k Ao அல்லது Vo இந்த எண்ணின் Vi முறைக்கு சமம் என்பதைக் கண்டறிந்துள்ளோம் மற்றும் டிஃபரென்ஸ் வோல்ட்டேஜ் Vd என்பது VoAo ஆகும் இது Vi k Ao 1 k Ao என்றும் எழுதலாம் இப்போது Ao ∞ எனில் என்ன நடக்கிறது நிச்சயமாக இந்த எண் K க்கு Ao ∞ ஆகவும் இந்த Vd 0 ஆனது Ao ∞ ஆகவும் மாறும் அதாவது Ao ∞ எனில் இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே உள்ள வோல்ட்டேஜ் டிஃபரென்ஸ் ஜீரோவிற்குத் திரும்புகிறது Ao ∞ எனில் இது அதே வோல்ட்டேஜ் இல் இருக்கும் இதுவே விர்ச்சுவல் ஷார்ட் எனப்படும் இப்போது உங்களிடம் இரண்டு புள்ளிகள் இருந்தால் இரண்டு நோடுகளைக் கூறலாம் பின்னர் நீங்கள் அவற்றை வயர் மூலம் ஷார்ட் செய்தால் பின்னர் தெளிவாக இந்த நோடில் உள்ள வோல்ட்டேஜ் மற்றும் இந்த நோடில் உள்ள வோல்ட்டேஜ் ஆனது ஒன்றுக்கொன்று சரியாகச் சமமாக இருக்க வேண்டும் நீங்கள் அவற்றை ஷார்ட் செய்வதற்கு முன்பு வயர் உடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு அவை வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அவற்றை வயர் மூலம் ஷார்ட் செய்த பிறகு வோல்ட்டேஜ்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்போது இந்த சர்க்யூட்டில் இந்த நோடிலும் இந்த நோடிலும் உள்ள வோல்ட்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது Ao இன்பினிட்டி மற்றும் அவை வயர் ஆல் ஷார்ட் செய்யப்படவில்லை எனவே உண்மையில் அவை ஒன்றுக்கொன்று இணைக்கப்படவில்லை உண்மையில் நீங்கள் இந்த மாதிரியைப் பயன்படுத்தினால் அவற்றுக்கிடையே ஒரு ஓப்பன் சர்க்யூட் இருப்பது போல் தெரிகிறது ஆனால் நெகடிவ் பீட்பேக் நடவடிக்கை ஆனது மிகப் பெரிய Ao உடன் இருப்பது என்பது ஒரு பெரிய இன்பினிட்டி Ao ஆகும் இது இந்த இரண்டு வோல்ட்டேஜ்களை ஒன்றுக்கொன்று சமமாக ஆக்குகிறது அப்படியானால் இந்த இரண்டு நோடுகளும் விர்ச்சுவல்லி ஷார்ட் செய்யப்பட்டவை என்று நாம் கூறுகிறோம் உண்மையில் ஷார்ட் செய்யப்படவில்லை அவற்றை இணைக்கும் வயர் இல்லை எனவே இந்த நோடுகள் விர்ச்சுவல்லி செய்யப்பட்டவை நெகடிவ் பீட்பேக்கில் இயங்கும் எந்த ஆப் ஆம்ப் சர்க்யூட்க்கும் இது பொருந்தும் மற்றும் ஆப் ஆம்ப் கெய்ன் மற்றும் ஆப் ஆம்ப் கெய்ன் இன்பினிட்டிக்கு செல்லும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் உதாரணத்தையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவுட்புட் வோல்ட்டேஜ் ii Rm 1 1 Ao மற்றும் ஆப் ஆம்ப் இன் இந்த டிஃபரென்ஸ் வோல்ட்டேஜ் Vd இந்த வழக்கில் Vo Ao ஆகும் இது ii Rm Ao 1 1 Ao ஆகும் எனவே மீண்டும் Vd 0 மற்றும் Ao இன்பினிட்டிக்கு செல்லும் அதாவது ஆப் ஆம்ப் இன் இன்புட் டெர்மினல்கள் விர்ச்சுவல்லி ஷார்ட் செய்யப்பட்டு Ao ∞ என்பதால் இது மீண்டும் நிகழ்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஆப் ஆம்ப் இன் பாசிட்டிவ் டெர்மினல் ஆனது கிரவுண்ட்டில் இணைக்கப்பட்டிருக்கும் போது அதன் பிறகு கெய்ன் ஒரு இன்பினிட்டியாக மாறுவதால் விர்ச்சுவல்லி ஷார்ட் செய்யப்பட்டு இங்கேயும் இந்த நோடு ஜீரோ வோல்ட்டில் உள்ளது எனவே சில நேரங்களில் இது ஒரு விர்ச்சுவல் கிரவுண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது அதன் வோல்ட்டேஜ் ஜீரோ வோல்ட்டில் இருக்கும் என்று உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஆனால் அது ஒரு வயர் மூலம் கிரவுண்ட் செய்யப்படாது எனவே அது விர்ச்சுவல் கிரவுண்ட் இந்த விர்ச்சுவல் ஷார்ட் ஏன் வருகிறது என்பது குறித்து பல நேரங்களில் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது அது ஒரு ஆப் ஆம்ப் மற்றும் எதுவும் செய்யவில்லை என்றால் அதன் டெர்மினல்களுக்கு இடையில் விர்ச்சுவல் ஷார்ட் செய்யப்பட்டு இருக்கும் நெகடிவ் பீட்பேக்கில் நீங்கள் சர்க்யூட்டை உள்ளமைக்க வேண்டும் மற்றும் ஆப் ஆம்ப் இன் கெய்ன் மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் ஆப் ஆம்ப் வாங்கினால் அதன் கெய்ன் மிகப் பெரியதாக இருக்கும் ஏனெனில் ஆப் ஆம்ப் இன் கெய்ன் மிக அதிகமாக இருந்தால் மட்டுமே ஆப் ஆம்ப் சர்க்யூட் ஆனது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஆப் ஆம்ப் இன் வடிவமைப்பாளர் மூலம் கெய்ன் மிக அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் ஆப் ஆம்ப் ஐ நெகடிவ் பீட்பேக்கில் வைப்பது உங்களுடையது இந்த இரண்டு டெர்மினல்களும் விர்ச்சுவல் ஷார்ட் செய்யப்பட்டு இந்த ப்ரோபெர்டியுடன் மிகவும் பயனுள்ள பல செயல்பாடுகளை உணர முடியும் மேலும் இந்த விர்ச்சுவல் ஷார்ட் பிசினஸ் ஐடியல் ஆப் ஆம்ப் சர்க்யூட்களை அனாலிசிஸ் செய்வதை மிகவும் எளிதாக்குகிறது மேலும் ஆப் ஆம்ப் உண்மையானதாக இருந்தாலும் அதன் கெய்ன் இன்பினிட்டியில் இல்லை நீங்கள் இன்னும் மேலே சென்று விர்ச்சுவல் ஷார்ட்ஸ் மற்றும் சர்க்யூட்டை அனாலிசிஸ் செய்யலாம் இதிலிருந்து உங்களுக்கு கிடைப்பது என்னவென்றால் ஆப் ஆம்ப் சர்க்யூட்களின் அப்ரோக்ஸிமெட் ட்ரான்ஸ்பர் பங்க்ஷன் அல்லது அப்ரோக்ஸிமெட் கெய்ன் எனவே பல முறை நீங்கள் ஒரு ஆப் ஆம்ப் சர்க்யூட்டைப் பார்த்து அது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கூறலாம் அதன் பிறகு நீங்கள் ஆப் ஆம்ப் இன் வரையறுக்கப்பட்ட கெய்ன் ஐ வைத்து சரியான ட்ரான்ஸ்பர் பங்க்ஷனை அனாலிசிஸ் செய்யலாம் எனவே சில சமயங்களில் நான் குறிப்பிட்டது போல் விர்ச்சுவல் ஷார்ட் ஏன் வருகிறது என்பதில் சில குழப்பங்கள் உள்ளன மேலும் ஆப் ஆம்ப் இன் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்பினிட்டியா அல்லது ஜீரோவா அல்லது வேறு ஏதாவது இருப்பதால் வருமா என்பதில் சில குழப்பங்கள் உள்ளன ஆப் ஆம்ப் இன் ரெசிஸ்டன்ஸ் ஆனது ஆப் ஆம்ப் இன் இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் சில இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததாகக் கூறுவது மிகவும் எளிதானது இது விர்ச்சுவல் ஷார்ட்டின் படி முற்றிலும் எந்தப் பங்கையும் வகிக்கவில்லை என்பதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது உண்மையில் எந்த ரெசிஸ்டன்ஸ்சும் இல்லாத ஒரு ஆப் ஆம்ப் ஐ முதலில் கருத்தில் கொள்வது எளிதானது மற்றும் இன்பினிட்டியை நோக்கி Ao உள்ளது கெய்ன் இன்பினிட்டி ஆக மாறுகிறது இது ஜீரோ வோல்ட்டில் உள்ளது மற்றும் வரையறுக்கப்பட்ட கெய்ன் இன் காரணமாக இவை இரண்டும் விர்ச்சுவல் ஷார்ட் செய்யப்பட்டு உள்ளன இப்போது இதற்கு இடையே நீங்கள் விரும்பும் ரெசிஸ்டன்ஸ்ஸை இணைக்கலாம் அதனால் ஆப் ஆம்ப் இன் உள்ளே இருக்கும் ரெசிஸ்டன்ஸ்ஸை நான் வெளியே வரைகிறேன் ஆனால் அது ஆப் ஆம்ப்க்குள் இருக்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ்ஸின் வோல்ட்டேஜ் ஜீரோ வோல்ட்களில் இருக்கும் எனவே இது கரண்ட் ஐக் கொண்டிருக்கவில்லை எனவே இங்கு கிர்ச்சோஃப்பின் தற்போதைய சமன்பாடுகளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை எனவே சர்க்யூட்க்கு எந்த வித்தியாசமும் இல்லை எனவே கெய்ன் இன்பினிட்டி ஆக இருந்தால் ஆப் ஆம்ப் இன் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் முற்றிலும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது மற்றும் விர்ச்சுவல் ஷார்ட் ஆனது இன்புட் ரெசிஸ்டன்ஸ்ஸின் காரணமாக அல்ல அது வரம்பற்ற கெய்ன் இன் காரணமாக மேலும் அதே போல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்ற்கும் இதுவே செல்கிறது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆனது சில சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கும் நீங்கள் இதே போன்ற அனாலிசிஸ் செய்து அது முற்றிலும் எந்த விளைவையும் கொண்டிருக்கவில்லை என்பதைக் கண்டறியலாம் எனவே இப்போது ஒரு ஆப் ஆம்ப் இல் இந்த விர்ச்சுவல் ஷார்ட் பிசினஸ் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி என்னவென்றால் கெய்ன் இன்பினிட்டி மற்றும் அவுட்புட் வரையறுக்கப்பட்டதாக இருப்பதால் நெகடிவ் பீட்பேக் இருந்தால் மட்டுமே அவுட்புட் வரையறுக்கப்படும் இது பாசிட்டிவ் பீட்பேக் ஆக இருந்தால் அது இன்பினிட்டிக்கு வேறுபட்டு இருக்கும் அவுட்புட் வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் கெய்ன் ஆல் வகுக்கப்படும் அவுட்புட் ஜீரோவிற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அவுட்புட்டின் எந்த வரையறுக்கப்பட்ட மதிப்பிற்கும் இன்புட் வோல்ட்டேஜ் ஜீரோவாகும் இதேபோல் இங்கே அவுட்புட்டின் எந்தவொரு வரையறுக்கப்பட்ட மதிப்பிற்கும் இன்புட் ஜீரோவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவுட்புட் இன்பினிட்டியிலிருந்து வேறுபடாது மற்றும் நெகடிவ் பீட்பேக்கால் உத்தரவாதம் அளிக்கப்படும் பாசிட்டிவ் பீட்பேக் இருந்தால் ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் ஆனது அவுட்புட் இன்பினிட்டிக்கு செல்லும் என்பதைக் காண்பீர்கள் எனவே டிரான்சிஸ்டரைச் சுற்றி நெகடிவ் பீட்பேக் இருக்கும் வரை டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் சர்க்யூட்களில் இதுவே விர்ச்சுவல் ஷார்ட் ஆகும்